இப்பொழுது நாம் எபிசொடிக் மெமரியின் இன்னொரு வடிவமான ஆட்டோபயோகிராபிகல் மெமரியை பற்றி பார்ப்போம் ஆட்டோபயோகிராபி என்றால் சுயசரிதம் என்று அர்த்தம் அதுபோலவே ஆட்டோபயோகிராபிகல் மெமரி என்றால் ஒருவர் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் மற்றும் அனுபவங்களை பற்றியது சில விஷயங்கள் நடக்கும்போது வாழ்க்கை அனுபவங்களை நாம் நினைவுகூர்கிறோம் அதை நீங்கள் விளக்கும்போது உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் நிர்ணயிப்பது அந்த சம்பவங்கள் மற்றும் அனுபவங்கள் என்று நீங்கள் கருதுவீர்கள் எனவே இது ஆட்டோபயோகிராபிகல் மெமரியை உருவாக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை கதை போன்றது பொதுவாக ஆட்டோபயோகிராபிகல் மெமரியில் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெவ்வேறான நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் பர்சனல் மெமரி போலவே இதில் உண்மை மட்டுமே இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அது பட வடிவில் இருக்காது தொடர்ந்து நம் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளின் பொதுவான பர்சனல் மெமரி ஆட்டோபயோகிராபிகல் மெமரியின் ஒரு பகுதியாக இருக்கிறது ஒரு முறை மட்டுமே வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் முக்கியமானது பட அடிப்படையிலான பர்சனல் மெமரியில் மிகவும் தனிப்பட்ட விஷயங்களை மட்டும் பதிவு செய்கிறது நிகழ்வுகளின் தனித்துவத்தின் காரணமாக நம் வாழ்வில் மீண்டும் அது போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கு சாத்தியம் மிகவும் குறைவு பட அடிப்படையிலான பர்சனல் மெமரி தனிப்பட்ட நினைவகம் நம்மிடம் உள்ளது நாம் விவாதித்த இரண்டாவது விஷயம் பர்சனல் மெமரி போல உண்மைகளைப் பற்றிய உருவமற்ற நினைவகம் இருக்க முடியும் மேலும் பொதுவாக பர்சனல் மெமரியில் மீண்டும் மீண்டும் நடந்த நிகழ்வுகள் இருக்கலாம் அதனால்தான் என்னால் என் பெயரை என் பெற்றோர்களின் பெயரை உடன்பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் மற்றும் நண்பர்கள் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் என அனைத்து விஷயங்களும் நினைவில் கொள்ளமுடிகிறது ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை இவை அனைத்தும் ஆட்டோபியோகிரபிகல் மெமரியின் பகுதியாகும் நம் நினைவுகளை பாதிக்கும் பிற விஷயங்கள் நிச்சயமாக ஆட்டோபியோகிரபிகல் மெமரியின் செயல்முறைகளையும் பாதிக்கும் ஆட்டோபியோகிரபிகல் மெமரியில் நீங்கள் காணும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இன்ஃபன்டயில் அம்னீசியா குழந்தை மறதி நோய் எனப்படுவது அம்னீசியா என்பது சாதாரணமாக நிகழ்வுகளை மறந்து விடுவது என்பதல்ல அது ஒரு குறைபாடு ஆனால் இன்ஃபன்டயில் அம்னீசியா குழந்தை மறதி நோய் மிகவும் சாதாரணமானது இதைப் புரிந்து கொள்வதற்கு நாம் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வையும் இங்கு பார்க்கலாம் நான் உங்களிடம் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பற்றிப் பேசச் சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்வில் எந்த காலகட்டம் வரை பின்னோக்கிச் சென்று நினைவுபடுத்திக் கூறமுடியும் நம்மில் பெரும்பாலானவர்கள் அதிகபட்சமாக 4 முதல் 5 வயது வரையிலான நிகழ்வுகளை நம்மால் நினைவு படுத்தி கூறமுடியும் தினசரி வாழ்வில் நடக்கும் பல அனுபவங்களை நம்மால் ஞாபகத்தில் வைத்திருக்க முடிவதில்லை ஏனென்றால் அந்த கட்டங்களில் நாம் தாண்டி குறிப்பிட்ட காலம் ஆகியிருக்கும் அதுபோலவே நம் வாழ்வில் முதல் சில வருடங்களை குறைந்தபட்சம் முதல் 3 வருடம் வரை நம் நினைவில் வைத்திருக்க முடியாது முழுவதுமாக மறந்திருப்போம் ஒருவேளை நம்மால் ஞாபகப்படுத்த முடிந்தாலும் அது குறிப்பிட்ட நிகழ்வாக இருக்க முடியும் ஆனால் அனைத்தையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள முடியாது இப்படி வாழ்வின் ஆரம்பத்தில் முதல் மூன்று வருடங்களில் நடந்த நிகழ்வுகளை நினைவு கூறமுடியாத குறைபாட்டை இன்ஃபன்டயில் அதாவது குழந்தைப்பருவ அம்னீசியா மறதி நோய் என்று அழைக்கிறோம் இங்கே அம்னீஷியா என்ற வார்த்தைக்கு இருந்தாலும் இது மிகவும் சாதாரணமானது இது ஒரு நோயல்ல சுயசரிதை நினைவகத்தின் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால் இது ஃபிளாஷ்பல்ப் மெமரி வெட்டொளி நினைவகம் என்று அழைக்கப்படுகிறது பிரவுன் மற்றும் குளிக் ஒரு அனுமானத்தை 1977ல் முன்மொழிந்தனர் அது ஸ்பெஷல் மெக்கானிசம் ஹைப்போதீசிஸ் இது சிறப்பான நிகழ்வுகளின் நினைவுகள் பெரிய அளவிலான ஆச்சரியமான விளைவுகளைக் கொண்டுள்ளதால் அவற்றிற்கு சிறப்பான நினைவுத்திறன் உண்டு நமக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குவது போல் மறக்கமுடியாத விளைவுகளை உருவாக்கி இருந்தால் அந்த குறிப்பிட்ட நிகழ்வுகளை நாம் நினைவில் கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதுதான் ஃபிளாஷ்பல்ப் மெமரி என்பது ஃபிளாஷ்பல்ப் மெமரி என்பது அடிப்படையில் ஒரு வகையான ஆட்டோபயோகிராபிகல் மெமரி எபிசொடிக் மெமரி போலில்லாமல் ஐவிட்னஸ் மெமரியை பற்றி விவாதித்தோம் அதுபோல் இங்கு ஃபிளாஷ்பல்ப் மெமரி அடிப்படையில் காலம் நேரம் இடம் மற்றும் உருவங்களை நினைவுகூர்பவை சரி அதில் என்ன இருக்கிறது அதில் நிகழ்வுகளின் விரிவான பதிவுகள் தொடர் காட்சிகள் போல இருக்கிறது அதனால் ஆச்சரியங்கள் உள்ளன தொடர்ச்சிகள் உள்ளன எங்கு நடந்தது எப்பொழுது நடந்தது எந்த தேதியில் நடந்தது போன்ற பல கேள்விகளுக்கான விடை ஃபிளாஷ்பல்ப் மெமரி காட்சிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதனால் ஃபிளாஷ்பல்ப் மெமரி முக்கியமான நிகழ்வுகளின் நிகழ்வை விரிவாக நினைவுகளில் பதிவு செய்துகொள்ளும் ஆனால் அதே சமயத்தில் இதில் ஐவிட்னஸ் மெமரியில் ஏற்படும் நினைவு விலகல்கள் போல இதிலும் ஏற்படலாம் அதனால் இது பொதுவாகவே துல்லியமாக இருக்காது ஃபிளாஷ்பல்ப் மெமரி எப்பொழுதும் ஏதாவது ஒன்று நினைவில் இருந்து கொண்டே இருக்கும் அது நாம் எதிர்பார்க்காத சில விஷயங்களாக இருக்கலாம் அதனால் அது நமக்கு ஆச்சரியம் தருவதாக உள்ளது ஆச்சரியம் என்பது அடிப்படையான உணர்ச்சி அதனால் சில ஆச்சரியமான நிகழ்வுகளின் போது நமது உணர்ச்சிகளும் அதோடு சேர்ந்து செயல்படுகின்றன அதனால் சில உணர்ச்சிகரமான நிகழ்வுகளோடு நமது உணர்ச்சிகளும் சேர்ந்து காணப்படுகின்றன அதனால் அதுவே ஃபிளாஷ்பல்ப் மெமரியின் பகுதியாகவும் மாறுகிறது ஃபிளாஷ்பல்ப் மெமரியில் மூன்று விஷயங்கள் முக்கியமானவை முதலாவது நிகழ்வின் முக்கியத்துவம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு நிகழ்வின் முக்கியத்துவம் மற்றும் அவற்றின் விளைவுகள் ஒருவேளை விளைவுகள் மோசமானதாக இருந்ததால் அதனால் அந்த நிகழ்வு உங்கள் நினைவுக்கு வருவதும் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் அதிக விளைவுகளை உண்டாக்கிய அல்லது மோசமான விளைவுகளை உண்டாக்கிய எந்த ஒரு நிகழ்வும் நாம் உணர்வுகளோடு ஒன்றியது அந்த மூன்று முக்கியமான விஷயங்கள்தான் ஃபிளாஷ்பல்ப் மெமரியை தீர்மானிக்கின்றன இந்த சீக்கிய பெண்மணியை பாருங்கள் அவர்கள் தன் வாழ்க்கையில் இரண்டு முறை கலவரத்தை நேரில் அனுபவித்திருக்கிறார் முதலில் 1947 ல் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின்போது ஏற்பட்ட வன்முறை அடுத்தது 1984 ஆம் ஆண்டு இந்தியாவில் நடத்த சீக்கிய எதிர்ப்பு கலவரம் இது ஒரு நேஷனல் ஜியோகிராபி நிகழ்ச்சிக்காக வியட்நாம் போரின்போது புகைப்படங்களை எடுத்த ஒரு போட்டோகிராபரை பேட்டி எடுத்தனர் அப்போது அவரிடம் அவர் எடுத்த புகைப்படங்களை காட்டி அதுபற்றி கேட்டபோது போர் முடிந்து பல வருடங்கள் ஆனபிறகும் என்ன நடந்தது என்பதை அவரால் தெளிவாக சொல்ல முடிந்தது அதை இந்த வீடியோவிலும் பாருங்கள் நான் இந்த புகைப்படங்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் கஷ்டமாக உள்ளது இந்த படங்களை எடுப்பதற்கும் நான் மிகவும் சிரமப்பட்டேன் இந்த புகைப்படத்தை நீங்கள் எப்பொழுது எடுத்தீர்கள் அவற்றை நீங்கள் எடுத்து ஞாபகமிருக்கிறதா இந்த புகைப்படத்தில் வலியும் மரணமும் கலந்திருக்கிறது இப்போது முதலில் இந்த இரண்டு வீடியோவை பார்ப்போம் அதில் உள்ள பெண் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார் அதில் அந்த நாளின் நேரம் மற்றும் போலீஸ்காரர்கள் என்ன சொன்னார்கள் போன்றவை இருந்தன இந்த இரண்டு சமூக வன்முறை காட்சிகளை ஒப்பிட்டுப் பார்க்கும்போது அதில் இரண்டாவதில் புகைப்படக்காரர் தன்னுடைய புகைப்படங்களை பார்க்கும் பொழுது அதுவே முக்கியமான நிகழ்வு என்று கூறுகிறார் ஏனென்றால் அது போரினால் ஏற்பட்ட விளைவுகளைப் பற்றியது அவருடைய நினைவை விட அவருடைய உணர்ச்சிகள் அதிகமாக செயல்பட்டது அதனால் மூன்று முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் முதலில் நிகழ்வின் தனிப்பட்ட முக்கியத்துவம் இரண்டாவது நிகழ்வின் விளைவுகள் மற்றும் மூன்றாவது அந்த நிகழ்வினால் ஏற்பட்ட உணர்ச்சி தூண்டுதல் இவை மூன்றுமே ஃபிளாஷ்பல்ப் மெமரியை பொறுத்த வரை முக்கியமான விஷயங்கள் எபிசோடிக் மெமரி ஃபிளாஷ்பல்ப் மெமரி மற்றும் அதற்குத் தொடர்பான உதாரணங்களை இதுவரை விவாதித்தோம் அடுத்ததாக செமண்டிக் மெமரி பற்றி பார்ப்போம் செமண்டிக் என்றால் சொல்லின் அர்த்தம் என்று பார்த்தோம் ஆகவே இது கட்டமைக்கப்பட்ட உண்மைகளின் பதிவு கருத்து மற்றும் திறமை ஆகியவை சேர்ந்து நிர்மாணிப்பது தான் செமண்டிக் மெமரி இது வார்த்தைகளின் வடிவங்களின் சின்னங்களின் கருத்துகள்மற்றும் அவற்றை நிர்வகிக்கும் விதிகளின் கருத்து நிலை அறிவை கொண்டிருப்பதாகும் இந்த மெமரி நினைவு அமைப்பு ஒரு நிகழ்வு நடந்த இடம் மற்றும் நேரத்தை தவிர்த்து பொதுவாக தகவலை சேமித்துக் கொள்ளும் ஆனால் எபிசோட் மெமரியில் நிகழ்வு நடந்த நேரம் இடம் நடந்ததற்கான காரணம் என அனைத்து தகவல்களையும் பல்வேறு பகுதிகளாக பிரித்து சேமித்து வைக்கும் இதை நாம் தனிப்பட்ட முக்கியத்துவம் மற்றும் தடயவியல் முக்கியத்துவத்துடன் தொடர்புபடுத்தி பார்க்கலாம் அதை நாம் மேலும் ஐவிட்னஸ் மற்றும் ஃபிளாஷ்பல்ப் மெமரி என்று வகை படுத்துகின்றோம் ஏனென்றால் செமண்டிக் மெமரி அதிகமாக தொடர்புடைய விஷயங்கள் கருத்துக்கள் நிர்வகிக்கும் விதிகள் அதற்கான வார்த்தைகள் என்று இருக்கும் ஆனால் இந்த நினைவு அடிப்படையில் கால நேரம் மற்றும் இடங்களை பொருட்படுத்துவதில்லை அதனடிப்படையில் என்ன நடக்கிறது என்றால் நெட்வொர்க் ஆப் நாட்ஸ் எனப்படும் முடிச்சுகளின் வலைப்பின்னல் உருவாக்கப்படுகிறது ஒவ்வொரு நாட்ஸ் ம் முடிச்சும் ஒரு அடிப்படையான கருத்தை கொண்டிருக்கும் அதை நீங்கள் மேலும் மேலும் விரிவுபடுத்த உங்களுடைய செமண்டிக் மெமரி சிறப்பாக செயல்படும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் எந்த அளவு புரிந்து கொள்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமானது கருத்துக்களை ஒருங்கிணைப்பதில் செமண்டிக் மெமரியின் செயல்பாடுகளை நான்கு வகையாக பிரிக்கலாம் முதலில் செமண்டிக் நெட்வொர்க் பிறகு நாட்ஸ் மற்றும் நெட்வொர்க்கை பற்றி பார்க்கலாம் செமண்டிக் மெமரியின் நான்கு முக்கிய செயல்பாடுகள் செமண்டிக் நெட்வொர்க் கான்செப்ட் கருத்துகள் புரோடோடைப்ஸ் முன்மாதிரிகள் மற்றும் எக்ஸாம்பிளர்ஸ் உதாரணங்கள் இப்போது இந்த நான்கையும் நாம் ஒவ்வொன்றாகப் பார்க்கலாம் செமண்டிக் நெட்வொர்க் என்றால் கருத்துக்களுக்கு இடையே அர்த்தமுள்ள உறவை பற்றி அடிப்படை அறிவாகும் உதாரணமாக நீங்கள் மிருகம் என்று நினைத்தவுடன் மிருகம் என்றால் பொதுவாக ஒரு உயிருள்ள ஜீவன் என்று அர்த்தப் படுத்திக் கொள்வீர்கள் ஏனென்றால் நாம் இந்த உலகை உயிருள்ளவை மற்றும் உயிரற்றவை என்று இரண்டு விதமாக பிரித்து பார்க்கின்றோம் இப்பொழுது நான் உயிருள்ளவை என்று சொன்னவுடன் உங்கள் நினைவுக்கு வருவது ஒரு பாலூட்டி உயிரினமாக இருக்கும் பாலூட்டி உயிரினம் என்று நான் சொன்னவுடன் உங்கள் நினைவுக்கு வந்தது ஆடாக இருக்கும் நீங்கள் ஆட்டை ஒருமுறை நினைத்தவுடன் அதற்கு தொடர்புடைய மற்ற விஷயங்கள் உங்கள் மனதில் தோன்றியிருக்கும் அதாவது அதற்கு நிறைய முடி இருக்கும் முடி என்று நினைத்தவுடன் அடுத்ததாக உங்கள் மனதில் தோன்றக்கூடிய மற்றொரு உயிரினம் போலார் கரடியாக இருக்கலாம் ஏனென்றால் இரண்டுமே பாலூட்டி உயிரினங்கள் இரண்டுமே மிருகங்கள் உயிருள்ள ஜீவன்கள் மற்றும் போலார் கரடிகள் பனிப் பிரதேசங்களில் வாழும் என்று அடுக்கடுக்காக எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றும் இப்படியாக தொடர்புகள் விரிவடைந்து கொண்டே இருக்கின்றன அந்தத் தொடர்பு வலைப்பின்னலில் பல பல முடிச்சுகள் உள்ளன அதாவது நாட்ஸ் ஒவ்வொரு முடிச்சும் ஒரு முக்கியமான தகவலை கொண்டிருக்கும் நீங்கள் தகவல்களை அதிகமாக விரிவாக்க மேலும் மேலும் உங்களுக்கு அதிகமான தகவல்களுடன் நெட்வொர்க் விரிவடைந்து கொண்டே செல்லும் அதனால் நீங்கள் பல்வேறு முடிச்சுகளால் இடையில் தொடர்பை அதிகமாக்கிக் கொள்வீர்கள் இதனால் உங்கள் செமண்டிக் மெமரி மேலும் மேலும் விரிவடைகிறது கான்செப்ட் என்றால் என்றால் என்ன இது வேறு ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல நம் மனதின் வகைப்பாடு அவை பொருட்களை அல்லது நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கும் அதனால்தான் நீங்கள் ஒரு பொருளை நினைக்கும்போது தானாகவே நீங்கள் ஒரு நிகழ்வையும் நினைக்கின்றீர்கள் அதனால் நீங்கள் ஒரு மன வகையை உருவாக்குகிறீர்கள் இதுதான் கான்செப்ட் என்பது இந்த வகைக்கு புரோடோடைப் கள் மிகச் சிறந்த உதாரணமாகும் அது பொதுவாகவே நாம் எந்தக் கருத்தை நினைத்தாலும் அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் நம் மனதில் உடனடியாக தோன்றும் உதாரணமாக மரம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் உங்கள் மனம் அதற்கான ஒரு வடிவத்தின் மனதிற்குள் உருவாக்குகிறது இப்பொழுது ஸ்கிரீனை பாருங்கள் இதில் நீங்கள் மனதில் நினைத்த மரத்தின் வடிவம் இதுவாக இருக்கலாம் அதை உங்களை வரையச்சொன்னால் இப்படியும் நீங்கள் வரைந்திருக்கலாம் நான் என் வகுப்பறைகளில் பல முறை இது போன்ற பயிற்சிகளில் என்னுடைய மாணவர்களை நான் ஈடுபடுத்துவது உண்டு அதை நான் இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் பொதுவாக இந்த பயிற்சியில் வட இந்திய மாணவர்கள் வரையும் படத்தில் இதுபோன்ற மரங்கள் இருப்பதில்லை மாறாக உயரமான மரங்களை அவர்கள் வரைவார்கள் அது இது போல இருக்கும் அதுபோல வடநாட்டில் மலைப்பகுதிகளில் இருந்து வரும் மாணவர்களிடம் கேட்கும்பொழுது அவர்கள் இந்த வகையான மரங்களை தான் வரைவார்கள் ஏனென்றால் அவர்கள் இதுபோன்ற மரங்களை மட்டுமே பார்த்திருப்பார்கள் எனவே நீங்கள் எதை பார்த்தீர்கள் எதை அனுபவித்தீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் மனதில் உருவங்கள் தோன்றுகின்றன இத்தகைய மரம் போன்ற வடிவங்கள் உங்கள் மனதில் தோன்றக் காரணம் நீங்கள் அதை மட்டுமே பார்த்து அனுபவித்து இருக்கிறீர்கள் இதுதான் புரோடோடைப் எனப்படும் ஒரு விஷயத்தை சொன்னவுடன் அதற்கான மிகச் சிறந்த உதாரணத்தை உங்கள் மனதில் கொண்டு வந்து நிறுத்திவிடும் அது அந்த குறிப்பிட்ட வகையைச் சார்ந்ததாக இருக்கும் மரம் என்று உடன் அது ஆலமரமாக இருக்கலாம் பயின் மரங்களாக இருக்கலாம் மாமரமாக இருக்கலாம் எந்த வகையான மரங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த மரத்தை உங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் நீங்கள் அடிக்கடி பார்த்தீர்களோ அந்த மரத்தின் உருவமே உங்கள் மனதில் தோன்றும் உருவமாக இருக்கும் அதுதான் புரோடோடைப் எனப்படும் இப்பொழுது அடுத்ததாக எக்ஸாம்பிலர்ஸ் உதாரணங்கள் பற்றி பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் ஒரு பூச்சியை நினைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்கள் மனதில் ஒரு வெட்டுக்கிளியை நினைத்திருப்பீர்கள் அதுபோல சைக்கிள் என்றவுடன் அது ஒரு போக்குவரத்து சாதனம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் இவைகள்தான் எக்ஸாம்பிலர்ஸ் க்கு மிகச் சிறந்த உதாரணங்கள் எக்ஸாம்பிலர்ஸ் விஷயத்தில் என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் எதுவெல்லாம் மிகச் சிறந்த உதாரணம் என்று நினைக்கிறீர்களோ அது எல்லாம் உங்கள் மனதில் தோன்றும் நாம் நாட்ஸ் பற்றி பார்த்துக் கொண்டிருந்தோம் அதுதான் கருத்தை பிரதிபலிக்கிறது இங்கு ஒரு கருத்து பல கருத்துக்களை ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி கருத்துகளுக்கான வலைப்பின்னலை உருவாக்குகிறது அதனால் நமக்கு புரோடோடைப் மற்றும் மிகச்சிறந்த உதாரணங்கள் கிடைக்கின்றன அவைகள் மூலமாக நமது கருத்தை நம்மால் தெளிவாக எடுத்துரைக்க முடியும் நீங்கள் செமண்டிக் நெட்வொர்க்கை பயன்படுத்தி இந்த உலகில் சில நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களைப் பற்றி சிந்திக்கலாம் நினைவில் கொள்ளுங்கள் அந்த விஷயங்கள் எதுவும் தெளிவாகவும் இருக்காது அதே சமயத்தில் அது தனித்து விடப்பட்ட தாகவும் இருக்காது இங்கே நாம் பார்த்த சில உதாரணங்கள் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வழங்கப்பட்டவைகள் ஒரு சிக்கலான அமைப்பில் நம்மால் வாழ முடியாது சில விஷயங்கள் நமக்கு நன்றாகத் தெரிந்திருக்கும் ஆனால் அதை நம்மால் விளக்க முடியாது அப்பொழுதுதான் செமண்டிக் நெட்வொர்க்கின் பங்கு முக்கியமானது அடுத்ததாக லாங் டெர்ம் மெமரியின் அமைப்பு பற்றி பார்ப்போம் இது முழுக்க முழுக்க நமது எண்ணம் சார்ந்தது இதை சப்ஜெக்டிவ் என்பார்கள் இதை உங்களுடைய விருப்பப்படி தகவல்களை படங்களாக அமைத்துக்கொள்ளலாம் இப்பொழுது நான் இங்கே உதாரணமாக வயதான என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது ஒருவேளை உங்கள் வீட்டில் வயதான பெரியவர்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த வயதான என்ற வார்த்தை ஒரு உருவத்தை உங்களுக்கு நினைவு படுத்தும் நான் செங்கல் பென்சில் என்று கூறினால் அதற்கு தொடர்புடைய உருவங்கள் உங்கள் மனதில் உடனடியாக தோன்றும் ஆனால் இதுபோன்ற உருவங்கள் ஒரு சில நிலைகளில் உருவாகாது உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு கதையைச் சொல்லும் பொழுது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவர் மிகவும் நேர்மையானவர் என்று சொன்னால் நீங்கள் நேர்மை என்கின்ற அந்த வார்த்தைக்கான ஒரு உருவத்தை உங்களால் தெளிவாக உருவாக்கிகொள்ள முடியாது அதுபோல நான் அவர் கடின உழைப்பாளி என்று சொல்லியிருந்தால் நீங்கள் அந்த கதாபாத்திரத்திற்கான செயல்பாட்டை நீங்கள் ஆழமாக சிந்தித்து கடின உழைப்பு என்ற செயல்பாட்டிற்கான ஒரு உருவத்தை நீங்கள் உருவாக்க முயற்சிப்பீர்கள் இதுபோல பல தகுதிகள் இயல்பாகவே தரங்களாக இருக்கின்றன உதாரணமாக உண்மை நேர்மை போன்றவற்றிற்கு ஒரு தெளிவான உருவத்தை உருவாக்குவது என்பது மிகவும் கடினம் அதனால் நாம் லாங் டெர்ம் மெமரியில் இத்தகைய வார்த்தைகளுக்கு நாம் சொற்களையே உருவமாக கொடுத்திருப்போம் மேலும் அவற்றைப்பற்றி சில தகவல்களும் நம்மிடம் இருக்கும் இதன் காரணமாகத்தான் நம்மால் அப்ஸ்டிரேக்ட் வார்த்தைகள் என்று கூறப்படுகின்ற கருத்தியல் வார்த்தைகளை கற்றுக் கொள்வதைவிட உருவ வார்த்தைகள் என்று சொல்லப்படுகின்ற கான்கிரீட் வார்த்தைகளை எளிதாக நம்மால் கற்க முடிகிறது லாங் டெர்ம் மெமரியின் மற்றுமொரு சுவாரசியமான விஷயம் டிப் ஆப் டங்க் பினோமேனன் எனப்படும் நுனிநாக்கு நிகழ்வு சில நேரங்களில் நாம் சில விஷயங்களை சொல்வதற்கு முயற்சி செய்யும்பொழுது நம்மால் சொல்ல முடியாது அதை நாம் எப்படி உணர்வோம் என்றால் சொல்லவந்த விஷயம் நாக்கின் நுனி வரை வந்துவிட்டது ஆனால் வாயிலிருந்து வெளிவரவில்லை என்பது போல் அதாவது விஷயங்களை நம்மால் முழுமையாக ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியாமல் போகும் நிலை இது எப்படி என்றால் கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒரு பாம்பு புற்றிலிருந்து வெளியே வந்து மறுபடியும் புற்று உள்ளே சென்று விடுவது போல நீங்கள் தகவல்களை லாங் டெர்ம் ஸ்டோரேஜிலிருந்து முழுமையாக ஞாபகப்படுத்தி சொல்ல முடியும் என்று நினைப்போம் ஆனால் நாம் தொடர்ந்து தடுமாறி கடைசியாக சொல்ல முடியாமல் போகும் இதுதான் டிப் ஆப் டங்க் பினோமேனன் நுனிநாக்கு நிகழ்வு சரி எதனால் இது ஏற்படுகிறது பொதுவாக நமது லாங் டெர்ம் மெமரியில் சேமிக்கப்பட்டிருக்கும் தகவல்கள் ஒரு சீரான வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும் அதனால் நீங்கள் ஒரு சீரற்ற தேடலை செய்ய விரும்பினால் அந்த தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்காமல் போகும் அதனால் நீங்கள் ஒரு சரியான வரிசையில் நினைவுபடுத்திக் கொண்டால் தகவல்கள் நீங்கள் சேமித்த வரிசையில் சரியாக கிடைக்கும் ஏனென்றால் நீங்கள் தகவல்களை ஒரு சரியான வரிசையிலேயே சேமித்து வைக்கிறார்கள் அதை நீங்கள் சீரற்ற தேடலின் போது உங்களால் அதை பெறமுடியாது